அனைவருக்கும் வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த NPTEL MOOC பாடத்திட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன் இது 6 வது வாரம் தொகுதி எண் 2 மற்றும் விரிவுரை எண் 32 ஆகும் இந்த வாரம் நான் தகவல்தொடர்பு திறன்களில் கவனம் செலுத்தி வருகிறேன் குறிப்பாக இந்த தொகுதியில் தகவல்தொடர்புக்கான தடைகளில் கவனம் செலுத்தப் போகிறேன் குறிப்பாக அனுப்புநர் அல்லது பெறுநரின் ஆளுமை காரணமாக எழும் தடைகளில் நான் கவனம் செலுத்தப் போகிறேன் நான் வழக்கம் போல் தொடங்குவதற்கு முன்பு கடைசி சொற்பொழிவுக்கு திரும்ப விரும்புகிறேன் கடந்த சொற்பொழிவில் நாங்கள் பயனுள்ள தகவல்தொடர்புகளில் கவனம் செலுத்தினோம் பயனுள்ள தகவல்தொடர்புகளைப் பற்றி பேசும்போது ஒரு பயனுள்ள தொடர்பாளர் எப்போதும் வழிநடத்தும் ஒருவர் பின்னர் இந்த பயனுள்ள தொடர்பாளரைப் பின்பற்ற மக்கள் மகிழ்ச்சியடைவார்கள் என்ற கருத்தை நான் எடுத்துரைத்தேன் திறம்பட தொடர்பு கொள்ள முடிந்தால் மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஒரு நபர் திறம்பட தொடர்பு கொள்ள முடியாததால் இதயத்தில் உணரப்பட்டதை வெளிப்படுத்த முடியாததால் நாம் கண்டறிந்த அனைத்து வருத்தங்களும் வருகின்றன இருப்பினும் தகவல் தொடர்பு என்பது மிகவும் சிக்கலான ஊடாடும் செயல்முறையாகும் மேலும் இது பகிரப்பட்ட அனுமானங்கள் மற்றும் பேசப்படாத ஒப்பந்தத்தை உள்ளடக்கியது என்பதை நாங்கள் கண்டறிந்தோம் எனவே இந்த அனுமானங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் மிகவும் தெளிவாக இல்லை என்றால் தவறான விளக்கங்கள் தவறான புரிதல்கள் மற்றும் அடிக்கடி தவறான தகவல்தொடர்புகள் சாத்தியமாகும் ஒட்டுமொத்தமாக பயனுள்ள தகவல்தொடர்பு என்பது எதிர்பார்த்த மற்றும் விரும்பிய பதிலை ஏற்படுத்தும் உங்கள் திறன் ஆகும் பின்னர் நான் உங்களுடன் அடிப்படை தகவல்தொடர்பு செயல்முறையைப் பற்றி விவாதித்தேன் நீங்கள் ஐந்து WH கேள்விகளைக் கேட்டால் நீங்கள் எளிதாக நினைவில் கொள்ள முடியும் இதில் யார் எந்த சேனல் மூலம் யாருக்கு எதை அனுப்புகிறார்கள் என்பதை உள்ளடக்கியது இறுதியில் பயனுள்ள தகவல்தொடர்புக்கு பங்களிக்கும் பல்வேறு கூறுகள் குறித்து நான் குறிப்பாக விவாதித்தேன் சுருக்கமாகவும் தெளிவாகவும் தொடங்கி பின்னர் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கை நேர்மை மற்றும் ஆர்வம் பச்சாத்தாபம் மற்றும் நேர உணர்வு சுருக்கமான மற்றும் செயல்திறன் ஆகிய ஐந்து அம்சங்களில் நான் கவனம் செலுத்தினேன் எனவே உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்த முயற்சித்தால் இவை ஒரு திறமையான தொடர்பாளராக மாற்றும் அம்சங்கள் இப்போது இதில் ஒரு திறமையான தொடர்பாளராக மாறுவதற்கான உங்கள் சிறந்த முயற்சிகள் இருந்தபோதிலும் அது சில தடைகளாக இருக்கலாம் இது உண்மையில் திறம்பட தொடர்புகொள்வதைத் தடுக்கிறது சில நேரங்களில் அது உங்கள் ஆளுமை சில நேரங்களில் அது உங்களிடமிருந்து வெளிவருகிறது உங்கள் ஆளுமை அல்ல ஆனால் அது பெறுபவரின் காரணமாகும் முந்தைய விவாதத்தில் நான் விவாதித்த இந்த தகவல்தொடர்பு செயல்முறை விரிவாக்கப்பட்ட மாதிரியை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் அனுப்பும் செய்தியை குறியாக்கம் டிகோடிங் மற்றும் புரிந்துகொள்ளும் செயல்பாட்டில் உங்களை ஈடுபடுத்த முயற்சிக்கும்போது கூட மற்ற நபர் டிகோட் என்கோட் மற்றும் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார் இடையில் ஏதோ ஒன்று உள்ளது அது ஒரு வகையான தடைகளாக செயல்படுகிறது அவற்றைத்தான் நான் தடைகள் என்று அழைக்கிறேன் இப்போது இந்த சொற்பொழிவில் தடைகள் என்றால் என்ன பின்னர் அவை எவ்வாறு தகவல்தொடர்புகளை பாதிக்கின்றன இந்த தடைகளில் சிலவற்றை நாம் எவ்வாறு கடக்க முடியும் என்பதை அடையாளம் காண முயற்சிப்போம் தடைகள் என்பது பயனுள்ள தகவல்தொடர்புக்கு தடையாக இருக்கும் விஷயங்கள் தடைகள் என்பது யோசனைகளின் சுதந்திரமான ஓட்டத்தைத் தடுக்கும் ஒன்று தடைகள் என்பது தீவிரமாக கவனிப்பதையும் கவனமாக பதிலளிப்பதையும் தடுக்கும் ஒன்று இந்த தடைகள் உடல் மன உணர்ச்சி உளவியல் தடைகளாக செயல்படுகின்றன மற்றும் தகவல்தொடர்பு மற்றும் தவறான தகவல்தொடர்பு தோல்விக்கு வழிவகுக்கின்றன இந்த விரிவுரையில் குறிப்பாக இரண்டு அடிப்படை தடைகளில் ஒன்றில் கவனம் செலுத்துவோம் முதல் ஒன்று அனுப்புநர் அல்லது பெறுநரின் ஆளுமையிலிருந்து எழுகிறது அடுத்த சொற்பொழிவில் நாம் தனிப்பட்ட பரிவர்த்தனைகளில் கவனம் செலுத்துவோம் இப்போது குறியாக்க டிகோடிங் மட்டத்தில் கூட தடை எவ்வாறு எழலாம் என்பதைப் பாருங்கள் இந்த கருத்து குறியாக்கம் செய்யப்பட்டு பின்னர் அனுப்புநர் மற்றும் பெறுநரால் டிகோட் செய்யப்படுகிறது அவர்கள் ஒரு பொதுவான குறியீட்டைப் பகிர்ந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் ஒரு பொதுவான மொழியைப் பகிர்ந்து கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு ஒரு பொதுவான குறிப்பு அமைப்பு இல்லையென்றால் பொருள் புரிந்து கொள்ளப்படாது அது சரியாக விளக்கப்படாது இந்த உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அலுவலகத்தில் இந்த ஷார்ட் சர்க்யூட் போன்ற ஒரு வாக்கியம் தயவுசெய்து ஒரு எலக்ட்ரீஷியனை அனுப்புங்கள் எனவே இது ஒரு எஸ்எம்எஸ் ஆக வருகிறது பின்னர் மற்ற நபர் அதைப் பெறுகிறார் இப்போது இதன் பொருள் என்ன எனவே சாதாரண மனிதரைப் பொறுத்தவரை நான் உங்களிடம் கேட்டால் இதை நீங்கள் எவ்வாறு விளக்குவீர்கள் எனவே உங்கள் அலுவலகத்தில் ஒருவித மின்சார செயலிழப்பு இருப்பதாக நீங்கள் கூறுவீர்கள் எனவே உங்களுக்கு ஒரு எலக்ட்ரீஷியனின் உதவி தேவை எனவே இது ஒரு பொதுவான குறிப்பு அமைப்பு ஆனால் பொதுவான குறிப்பு அமைப்பு அதை பயன்படுத்தும் நபர்களைப் பொறுத்து அவர்களின் தொழில்களைப் பொறுத்து மாறக்கூடும் உதாரணமாக இது ஒரு உளவுக் கதையில் நடக்க வேண்டும் என்றால் இது ஜேம்ஸ் பாண்ட் தனது முதலாளி எம் க்கு அனுப்பும் ஒன்று என்று கற்பனை செய்து பாருங்கள் இப்போது விளக்கம் என்னவாக இருக்க முடியும் அவர் வெளிப்படையாக ஒரு எலக்ட்ரீஷியனைக் கேட்கவில்லை இது இதற்கு மேல் ஏதாவது இருக்க முடியுமா அலுவலகத்தில் ஷார்ட் சர்க்யூட் என்றால் எனது பங்குதாரர் கடத்தப்பட்டதாக அர்த்தம் அல்லது வேறு சில சூழலில் இது எனது பங்குதாரர் கொல்லப்பட்டதாகவும் அர்த்தம் தயவுசெய்து ஒரு எலக்ட்ரீஷியனை அனுப்புங்கள் அதாவது தயவுசெய்து எனது உதவிக்கு யாரையாவது அனுப்புங்கள் உண்மையில் ஒரு எலக்ட்ரீஷியன் அல்ல ஆனால் உண்மையில் அவருக்கு உதவக்கூடிய ஒருவர் தான் எனவே செய்தி குறியிடப்பட்டு டிகோட் செய்யப்பட்டு ஒரு பொதுவான குறிப்பு கட்டமைப்பில் வைக்கப்படுகிறது சம்பந்தப்பட்ட நபர்கள் மட்டுமே எளிதில் புரிந்து கொள்ள முடியும் இந்த பொதுவான குறிப்பு கட்டமைப்பை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் சிக்கல் இருக்கும் அனுப்புநருக்கும் பெறுநருக்கும் இடையில் நடக்கும் மற்றொரு உதாரணத்தைப் பாருங்கள் இந்த வழக்கில் செய்தியை அனுப்புபவர் ஒரு பெண் தனது நோக்கத்தைப் பற்றி தெளிவாக இல்லை அல்லது மொழியின் பொருத்தமற்ற பயன்பாட்டைப் பயன்படுத்துகிறார் இது உண்மையில் இந்த தவறான தகவல்தொடர்புக்கு காரணமாகிறது இது ஒரு அமெரிக்க சுற்றுலாப் பயணியின் உண்மையான சம்பவத்தின் கதை அவர் பல இடங்களுக்குச் சென்று பின்னர் திரும்பி வந்தார் அவர் மற்றொரு இடத்திற்கு இணைப்பு விமானத்தில் செல்ல உள்ளார் இப்போது விமான நிலையத்தில் அனைவரையும் சோதனை செய்யும் அதிகாரி அவர் சரிபார்க்கிறார் அவர் அவளிடம் கேட்டார் அவளுடைய தொழில் என்ன இப்போது அவள் வெறும் வீட்டு மேலாளர் என்று சொல்வதற்குப் பதிலாக அவள் வீட்டில் இருக்கிறாள் எனவே அவள் இல்லை என்று சொன்னாள் எனவே அந்த அதிகாரி அவள் எடுத்துச் சென்ற பொருட்களைப் பார்த்தார் எனவே நிறைய சாமான்கள் இருந்தன அவளுடைய கைப்பையில் நிறைய பொருட்கள் இருந்தன மிகவும் விலையுயர்ந்த நகைகள் வைரம் பதிக்கப்பட்ட சில ஹேர் கிளிப் எனவே அவர் பயணம் செய்த இடங்களில் வாங்கப்பட்ட மிகவும் விலையுயர்ந்த பொருட்கள் பின்னர் அந்த அதிகாரியின் மனதில் என்ன நடந்தது என்று எங்களுக்குத் தெரியவில்லை எனவே அவர் மேலே சென்று பின்னர் சரிபார்க்கத் தொடங்கினார் எனவே அவர் அவளுடைய சாமான்கள் அனைத்தையும் சரிபார்த்தார் அவர் அவளுடைய கைப்பையை சரிபார்த்தார் அவர்கள் அவளை ஒரு தனி இடத்திற்கு அழைத்துச் சென்றனர் பின்னர் அவர்கள் அவளைச் சோதித்தனர் அவர்கள் அவளுடைய காலணிகளை எடுத்துக் கொண்டனர் அவர்கள் அதை கட் செய்தனர் பின்னர் அவர்கள் அதை சரிபார்த்தனர் பின்னர் சுமார் இரண்டு மணி நேரத்திற்குப் பிறகு அவர்கள் சரி மேடம் நீங்கள் போகலாம் என்று சொன்னார்கள் பின்னர் அந்தப் பெண் கோபமடைந்தார் நீங்கள் சீரற்ற முறையில் மக்களைத் தடுத்து பின்னர் நீங்கள் அவர்களைச் சரிபார்க்கிறீர்கள் வேடிக்கைக்காக செய்கிறீர்கள் இப்போது நான் எனது இணைக்கும் விமானத்தை தவறவிட்டேன் பின்னர் நீங்கள் இந்த விஷயங்களைச் செய்கிறீர்கள் பின்னர் எல்லாம் சரி என்று சொல்கிறீர்கள் பின்னர் நாம் அப்படியே செல்ல வேண்டும் எனவே அந்த அதிகாரி குழப்பமடைந்தார் பின்னர் அவர் கூறினார் மேடம் நான் உங்கள் தொழிலைக் கேட்டபோது நீங்கள் எதுவும் சொல்லவில்லை எனவே நாங்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டோம் எனவே அவளுக்கு உண்மையில் அர்த்தம் புரியவில்லை ஆனால் அதிகாரி இல்லை என்று கேட்டபோது அவர் என் யு என் என்று நினைத்தார் பொதுவாக நாம் சகோதரி என்று அழைக்கிறோம் எனவே அவள் ஒரு சகோதரி என்றால் அவள் ஒரு கன்னியாஸ்திரி என்றால் அவள் ஏன் பல விலையுயர்ந்த பொருட்களை எடுத்துச் செல்கிறாள் பின்னர் அவள் ஏன் எளிமையாகத் தெரியவில்லை அவள் என்னை ஏமாற்ற முயற்சிக்கிறாளா என்று அவர் நினைத்தார் ஒலி ஒன்றுதான் நன் நன் ஆனால் அர்த்தமும் எழுத்துகளும் வேறுபட்டவை எனவே ஆங்கிலம் பேசும் மக்கள் இதில் ஈடுபட்டிருந்தாலும் ஒரு நபர் எதை அனுப்புகிறார் மற்றவர் எதைப் பெற்றுள்ளார் என்பதை அவர்களால் தெளிவாகப் பெற முடியவில்லை எனவே அவர்கள் தங்கள் நோக்கத்தில் தெளிவாக இல்லாதபோது அவர்கள் பொருத்தமற்ற அல்லது பொருத்தமான மொழியைப் பயன்படுத்தாதபோது அது ஒரு பிரச்சனையாக மாறும் அவர்கள் விளக்கம் கேட்டால் அதை சரி செய்ய முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் உண்மையிலேயே அவளைக் கேட்டால் நீங்கள் உண்மையில் ஒரு கன்னியாஸ்திரியா அதன் அர்த்தம் என்ன என்று அவள் கேட்டால் பின்னர் நீங்கள் சில தேவாலயங்களுடன் தொடர்புடையவரா என்று அவர் விளக்கினால் பின்னர் நீங்கள் தேவாலயத்திற்கு சில சேவைகளைச் செய்கிறீர்கள் என்று கேட்டிருந்தால் அது மிகவும் தெளிவாக இருந்திருக்கும் ஆனால் எப்படியோ நான் சொன்னது போல் மொழி உண்மையாக வேடிக்கையாக இருக்கிறது நாங்கள் விளையாட்டுகளை விளையாடுகிறோம் பின்னர் நமக்கு நமது சொந்த அனுமானங்கள் உள்ளன மேலும் மக்கள் அதைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம் அனுப்புநருக்கும் பெறுநருக்கும் இடையிலான மற்றொரு சுவாரஸ்யமான உதாரணத்தைப் பாருங்கள் இந்த முறை பெறுநரால் செய்தியை சரியாகப் புரிந்துகொள்ளவும் விளக்கவும் முடியவில்லை மது அருந்துவதன் தீமைகளை தனது மாணவர்களுக்கு நிரூபிக்க விரும்பிய ஒரு ஆசிரியரின் உதாரணம் இது ஆசிரியர் வகுப்பிற்குச் சென்றார் பின்னர் அவர் ஒரு லிட்டர் பாட்டில் வைத்திருந்தார் பின்னர் பாட்டிலில் அவர் ஒரு ரேக் மது வைத்திருந்தார் அதில் மிகவும் மோசமாக வாசனை வரும் எனவே இதைக் குடிப்பது மிகவும் மோசமானது என்பதை அவர்களுக்குக் காட்ட அவர் விரும்பினார் ஆனால் அவர் அவர்களுக்கு ஒரு விளக்கக்காட்சி கொடுக்க விரும்பினார் பின்னர் மறுபுறம் ஒரு சிறிய வெளிப்படையான பாட்டில் அதில் அவர் தோட்டத்தில் இருந்து புதிய மண்புழுக்களை வைத்திருந்தார் பின்னர் அவை வெறுமனே நெளிந்து கொண்டிருந்தன எனவே உங்களால் இதைப் பார்க்க முடிகிறதா என்று அவர் மாணவர்களிடம் கேட்டார் அவர்கள் ஆம் ஐயா என்று சொன்னார்கள் அது என்ன ஐயா இது ஒரு ரேக் என்று அவர்கள் சொன்னார்கள் எனவே இது மதுபானம் என்று உங்களுக்கு எப்படித் தெரியும் ஐயா நீங்களும் அதை அங்கே ஒட்டி இருக்கிறீர்கள் பின்னர் அது மிகவும் கெட்ட வாடையை வீசுகிறது எனவே இது ஒரு ரேக் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் பின்னர் அவர் அவர்களிடம் இதைப் பற்றி என்ன கேட்டார் ஐயா அவை மண்புழுக்கள் அவை உயிருடன் இருக்கின்றனவா ஆம் ஐயா அவை உயிருடன் இருக்கின்றன என்று அவர்கள் சொன்னார்கள் எனவே அவை இங்கேயும் அங்கேயும் நகர்வதை நாங்கள் காண்கிறோம் எனவே இப்போது என்ன நடக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று அவர் கூறினார் எனவே அவர் ஒரு மண்புழுவை எடுத்து பின்னர் அராக் பாட்டிலுக்குள் போட்டார் எனவே மண்புழு வேகமாக நெளியத் தொடங்கியது அங்கு அது வெளியே வர முயற்சிக்கிறது ஆனால் அது சென்று மட்டையாக விழுந்தது பின்னர் அது இறந்துவிட்டது பின்னர் அனைவரும் அதை மிகவும் ஆர்வத்துடன் பார்த்தனர் பின்னர் அவர்கள் தங்கள் அனுதாபத்தைக் காட்டினர் என்ன நடக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள் பின்னர் அவர்கள் அதை மிகவும் ஆவலுடன் பார்த்துக் கொண்டிருந்தனர் பின்னர் மீண்டும் அவர் மற்றொரு மண்புழுவை எடுத்து அதை போட்டார் பின்னர் என்ன நடக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள் அது இறந்து கொண்டிருக்கிறது எனவே அவர் ஒவ்வொன்றாக அனைத்து புழுக்களையும் போட்டார் இறுதியாக அனைத்து புழுக்களும் இறந்தன இப்போது அவர் மீண்டும் பாட்டிலைக் காட்டினார் பின்னர் நீங்கள் செய்தியை தெளிவாகப் பெற்றிருக்கிறீர்களா என்று அவர்களிடம் கேட்டார் பின்னர் கடைசியாக இருந்த ஒரு பையன் கையை உயர்த்தி ஆம் ஐயா ஆம் ஐயா எனக்கு செய்தி தெளிவாக கிடைத்தது எனக்கு அது மிகவும் தெளிவாக புரிந்துவிட்டது தயவுசெய்து எழுந்து மற்ற மாணவர்களுக்கு விளக்குங்கள் என்று அவர் கூறினார் கையை உயர்த்திய புத்திசாலியான மாணவர் எழுந்து பின்னர் மிகுந்த உற்சாகத்துடன் ஐயா நாம் மது அருந்தினால் அது நம் வயிற்றில் உள்ள அனைத்து புழுக்களையும் கொன்றுவிடும் என்று கூறினார் எனவே ஐயா நாம் முடிந்தவரை மது அருந்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இதனால் நமது வயிறு சுத்தமாக இருக்கும் குறிப்பாக ஒவ்வொரு உணவுக்குப் பிறகும் அது அனைத்து அசுத்தங்களையும் அழித்து நமது அமைப்பைச் சுத்தமாக வைத்திருக்கும் இப்போது மது அருந்துவது மிகவும் மோசமானது என்பதை மாணவர்கள் பெறுநர்கள் புரிந்துகொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் அனுப்புநர் உண்மையில் விரும்பினார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அது உண்மையில் அந்த நபரைக் கொன்றுவிடும் இறுதியில் அது முதலில் வயிற்றைக் கொல்வதில் தொடங்கும் பின்னர் மெதுவாக அது மண்புழுக்களைப் போன்ற அனைத்து உறுப்புகளையும் கொன்றுவிடும் மேலும் அவை மிக விரைவாக கொல்லப்படும் இப்போது அந்த மாணவருக்கு ஒரு வித்தியாசமான செய்தி கிடைத்தது அது வயிற்றில் உள்ள புழுக்களை மட்டுமே கொல்லும் என்று அவர் நினைத்தார் அவருக்கு முற்றிலும் எதிர்மறையான அர்த்தம் கிடைத்தது எனவே பெறுநரால் செய்தியை சரியாகப் புரிந்துகொள்ளவும் விளக்கவும் முடியாதபோது இது நிகழ்கிறது ஆசிரியர்கள் ஒன்றை கூறுகிறார்கள் பெறுநர் அதை வித்தியாசமான முறையில் பெறுகிறார் மேலும் ஒரு வித்தியாசமான விளக்கத்தைக் கொடுத்தார் எனவே இதுபோன்ற செய்திகள் அனுப்பப்படும்போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆளுமை தடைகள் பற்றி மேலும் பார்ப்போம் ஆளுமை தடைகள் பெரும்பாலும் உளவியல் இயல்புடையவை இது மனதில் நிகழ்கிறது இது மனநிலையுடன் தொடர்புடையது பின்னர் மக்கள் தகவல்தொடர்புகளில் உள்ள பொதுவான தன்மையை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ள முனைகிறார்கள் உதாரணமாக அவர்கள் பின்னணியில் உள்ள வேறுபாடுகளை புறக்கணிக்கிறார்கள் பார்வையில் உள்ள வேறுபாடும் புறக்கணிக்கப்படுகிறது நாங்கள் ஒரு முழுமையான விரிவுரையை உணர்தல் குறித்து செலவிட்டோம் என்பதை நினைவில் கொள்க மற்றொரு உதாரணத்தை இங்கே பாருங்கள் மக்கள் விஷயங்களை உணரும் விதம் முற்றிலும் வேறுபட்டது ஒரு வயதான நரமாமிசம் உண்பவருடன் ஒரு மானுடவியலாளர் சந்தித்த அனுபவத்திற்கு இது ஒரு பிரபலமான எடுத்துக்காட்டு இந்த மானுடவியலாளர் பிரானிஸ்லா மாலினோவ்ஸ்கி ஆவார் இரண்டாம் உலகப் போரின் போது அவர் சென்று நிறைய நரம்பணிகளை நேர்காணல் செய்தார் பின்னர் அவர்களின் வாழ்க்கை முறையைப் பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினார் அது நாகரீகமான மக்களுக்கு விளம்பரப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார் நேர்காணலின் முடிவில் பின்னர் அவர் நரமாமிச தலைவரை விட்டு வெளியேறவிருந்தபோது எனவே நரமாமிசர்கள் மனிதர்களை சாப்பிடுபவர்கள் மனிதர்களை சாப்பிட முடியும் என்று உங்களுக்குத் தெரியும் என்று நம்புகிறேன் ஆனால் மாலினோவ்ஸ்கி இருந்தபோதிலும் தலைவர் இருக்கிறார் எனவே அவர் ஒரு நண்பர் என்பதை அவரால் அங்கீகரிக்க முடிகிறது எனவே அவர்கள் எந்தத் தீங்கும் செய்யவில்லை பின்னர் தலைவர் உலகப் போரைப் பற்றி அவரிடம் கேட்டார் அவருக்கு ஒரு கேள்வி இருந்தது அவர் பெரிய கொலைகள் மூலம் கிடைத்த மனித மாமிசத்தை ஐரோப்பியர்கள் எவ்வாறு சாப்பிட முடிந்தது என்று கேட்டார் எனவே இரண்டாம் உலகத்தின் போது அவர்கள் பலரைக் கொன்றனர் பின்னர் உடல்கள் அப்படியே கிடந்தன அவை அனைத்தையும் எப்படி சாப்பிட முடிந்தது என்று அவர் கேட்டார் பின்னர் மாலினோவ்ஸ்கி அவரிடம் ஐரோப்பியர்கள் தாங்கள் கொன்ற எதிரியின் மாமிசத்தை ஒருபோதும் சாப்பிடவில்லை என்று கூறினார் எனவே இது நரம்பியனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது பின்னர் அவர் அதிர்ச்சியடைந்தார் பின்னர் அவர் தனது அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் நீங்கள் எந்த வகையான காட்டுமிராண்டிகள் என்று அவரிடம் கேட்டார் அவர் எந்த உண்மையான நோக்கம் இல்லாமல் மக்களைக் கொல்ல எப்படி முடிந்தது என்று திகிலுடன் கேட்டார் எனவே மாலினோவ்ஸ்கியின் முன்னோக்கு என்னவென்றால் ஐரோப்பியர்கள் நாகரிகமாக உள்ளனர் பின்னர் நரம்பணிகள் நாகரிகமற்றவர்கள் நரம்பணிகளின் கருத்து என்னவென்றால் நீங்கள் மனிதர்களை காரணம் இன்றி கொன்றால் பின்னர் நீங்கள் அவர்களை சாப்பிடப் போவதில்லை என்றால் எனவே நீங்கள் உண்மையில் காட்டுமிராண்டிகள் நீங்கள் நாகரிகமற்றவர்கள் எனவே நீங்கள் கோப்பையைப் பார்த்து அது பாதி காலியாக உள்ளது அல்லது பாதி நிரம்பியுள்ளது என்று சொன்னாலும் நீங்கள் இரண்டு வெவ்வேறு உணர்வுகளை முழுமையாக எடுத்துக் கொள்ளலாம் ஒருவரின் கண்ணோட்டத்திற்கு பங்களிக்கும் பிற அம்ச காரணிகளைப் பாருங்கள் பெரும்பாலும் சமூக கலாச்சார சூழல் அதாவது சூழல் சமூக கலாச்சார சூழல் பின்னணியில் இருப்பது வளர்ந்துவிட்டது எனவே இது ஒரு முன்னோக்கைத் தருகிறது தனிப்பட்ட அனுபவங்கள் கிட்டத்தட்ட நம் அனைவருக்கும் நம் சொந்த தனித்துவமான அனுபவங்களைக் கொண்டுள்ளோம் பின்னர் அந்த நபர் ஒருவரின் மனநிலையை வளர்க்கும் விதத்தில் ஒரு மனோபாவம் உள்ளது ஆளுமை கருத்துக்கள் மற்றும் மதிப்புகள் வாழ்க்கையில் நிலை மத மற்றும் அரசியல் நம்பிக்கைகள் போன்றவை உண்மையில் ஒரு நபருக்கு ஆளுமையை ஒரு வகையான முன்னோக்கை வழங்குகிறது மற்ற கண்ணோட்டங்களுடன் வெற்றி பெறலாம் அல்லது அது முரண்படலாம் நாம் வகிக்கும் நிலைப்பாடு கூட நமக்கு ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தைத் தருகிறது என்பதையும் வேறுபட்ட கண்ணோட்டத்துடன் மற்றவர்களைப் புரிந்துகொள்வது மிகவும் கடினம் என்பதையும் கவனத்தில் கொள்வது சுவாரஸ்யமானது உதாரணமாக தந்தை மகனுக்கு வெவ்வேறு நிலைகள் உள்ளன மகன் வளரும் போது தந்தைக்கு ஒருபோதும் புரியாது என்ற உணர்வு ஏற்படுகிறது தந்தை எப்போதும் தனது தலைமுறை எப்போதும் சிறந்தது போன்றது என்று கூறுகிறார் ஆனால் மகன் வளரும்போது தனது தந்தை தனது மகனைப் பற்றி சொன்ன அதே புகாரைச் சொல்கிறார் ஆசிரியர் மாணவர் ஒரு மாணவராக அவர் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தைக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் ஒரு ஆசிரியராக வளரும்போது எனவே முன்னோக்கு இதேபோல் தலைகீழாக மாறுகிறது மூத்தவர்கள் இளையவர்கள் இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் இறுதி ஆண்டு மாணவர்கள் கூட புதிய மாணவர்கள் ஜூனியர் மாணவர்கள் சேரும்போது எடுத்துக்காட்டாக ராகிங் ஒரு அத்தியாவசிய தீமை என்று அவர்கள் கூறுவார்கள் நீங்கள் அவர்களை ராகிங் செய்ய வேண்டும் எனவே அவர்கள் தங்கள் ஷெல்லிலிருந்து வெளியே வருவார்கள் எனவே அவர்கள் மிகவும் வெளிப்படையாக இருக்கும் எனவே அவர்களை ராக் செய்ய வேண்டும் நீங்கள் ஜூனியர் மற்றும் அவர்களின் பெற்றோரிடம் கேட்கும்போது அவர்கள் இல்லை இல்லை இந்த ராகிங் மோசமானது என்று கூறுவார்கள் அது ஒரு தீமை அது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் யாராவது அதைச் செய்தால் அது புகாரளிக்கப்பட வேண்டும் அவர் அல்லது அவள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இப்போது மாணவர்கள் மூத்தவர்களாகும்போது அதே பெற்றோர்கள் எனவே இப்போது அவர்கள் முதிர்ந்த குழந்தைகள் என்று அவர்கள் சொல்வார்கள் எனவே அவர்கள் யாரையாவது ராகிங் செய்கிறார்கள் என்றால் பரவாயில்லை இப்போது முதல் ஆண்டில் தாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்பிய அதே பெற்றோர்கள் அவர்கள் இரண்டாவது ஆண்டை அடையும் போது பரவாயில்லை என்று கூறுகிறார்கள் எனவே பல தொடர்கள் தயாரிக்கப்பட்ட மற்றொரு சுவாரஸ்யமான விஷயத்தை ஒருவர் எடுக்கும் நிலை என்னவென்றால் மாமியார் மற்றும் மருமகள் அவர்கள் தொடர்களில் எடுக்கும் நிலைகள் மருமகள் எப்போதும் மாமியாரைப் பற்றி புகார் செய்கிறாள் மாமியார் புரிந்து கொள்ளவில்லை என்று எப்போதும் உணர்கிறாள் மாமியார் மிகவும் உணர்ச்சியற்றவர் மாமியார் கொடூரமானவர் என்கிறார் எனவே மருமகள் தனது எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இல்லை என்று மாமியார் எப்போதும் கூறுகிறார் எனவே அவள் திருந்த வேண்டும் அவள் போதுமான அளவு வேலை செய்யவில்லை அவள் சோம்பேறியாக இருக்கிறாள் இப்போது அதே மருமகள் மாமியாராக வளரும்போது நிலை மாறுகிறது அவளுக்கு மற்றொரு மருமகள் கிடைக்கும்போது அரிதான நிகழ்வுகளைத் தவிர அவர்களில் பலர் மீண்டும் அவர்கள் மருமகளாக இருந்தபோது பெற்ற அதே வகையான புகார்களைத் தருகிறார்கள் இப்போது மேலாளருக்கும் தொழிலாளிக்கும் இடையில் இதே விஷயம் நடக்கிறது கணவன் மனைவி பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதையை நான் உங்களுக்குத் தருகிறேன் ஒரு அன்பான மற்றும் அக்கறையுள்ள கணவர் மருத்துவரிடம் சென்றார் பின்னர் அவர் மருத்துவரிடம் கூறினார் என் மனைவி சில செவித்திறன் குறைபாட்டால் அவதிப்படுகிறார் என்று நான் நினைக்கிறேன் பின்னர் அவள் குணமடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன் நான் அதை அறிந்திருக்கிறேன் என்பதை அவள் அறிய வேண்டாம் அது அவளை காயப்படுத்தக்கூடும் ஆனால் இந்த செவித்திறன் குறைபாட்டிலிருந்து அவளைக் குணப்படுத்த நீங்கள் எனக்கு உதவுங்கள் இதன் மூலம் எங்களது தகவல் தொடர்பு மேம்படும் எனவே டாக்டர் சரி ஆனால் அவளுடைய காது கேளாமை அளவு எவ்வளவு கடினமாக உள்ளது என்பதை நான் புரிந்துகொள்கிறேன் எனவே நீங்கள் ஒரு பரிசோதனையைச் செய்யுங்கள் நீங்கள் வீட்டிற்குச் செல்லும்போது உங்கள் வீடு எப்படி இருக்கிறது என்று அவர் கூறினார் என் வீட்டில் நான்கு கதவுகள் உள்ளன பின்னர் அது ஒரு வகையான பெட்டி போன்று ஒன்றன் பின் ஒன்றாக உள்ளது எனவே அவர் நீங்கள் முதல் அறைக்குச் செல்லும்போது நீங்கள் அவளிடம் ஏதாவது கேளுங்கள் பின்னர் நீங்கள் இரண்டாவது அறைக்குச் செல்லும்போது கேளுங்கள் நான்காவது அறையில் தொடருங்கள் பின்னர் அவள் பதிலளிக்கக்கூடிய இடமும் நீங்கள் இப்போது வந்துள்ள தோராயமான தூரத்தை சொல்லுங்கள் அவளால் எங்கு சரியாக முடியாது என்பதை என்னால் அடையாளம் காண முடியும் அதற்கேற்ப நான் அவளுக்கு சிகிச்சை கொடுக்க முடியும் எனவே அவர் சென்றார் பின்னர் அவர் முன் கதவில் நின்றார் பின்னர் அவர் நான்காவது அறையில் சமையலறையில் அவளை பார்க்க முடிந்தது அதனால் அவர் அவளைப் பார்க்க முடியும் பின்னர் அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள் எனவே அவர் கத்தினார் பின்னர் அவளை தேன் என்று அழைத்தார் என் அன்பே இன்று நீ என்ன சமைக்கிறாய் எனவே எந்த பதிலும் இல்லை பின்னர் அவர் அடுத்த அறைக்கு சென்றார் பின்னர் அவர் மீண்டும் கத்தினார் அவர் இன்று என்ன சமைக்கிறார் என்று கேட்டார் மீண்டும் எந்த பதிலும் இல்லை அவர் மூன்றாவது அறைக்குச் சென்றார் அன்பே இன்று நீங்கள் என்ன சமைக்கிறீர்கள் எந்த பதிலும் இல்லை எனவே அவர் நான்காவது அறை சமையலறைக்கு அருகில் சென்றார் எனவே அவர் அவளுக்கு அருகில் நின்றார் பின்னர் அவர் இன்று நீ என்ன சமைக்கிறாய் என்று கேட்டார் அவள் கோழி என்று சொன்னாள் நான் இதை நான்காவது முறையாக கோழி என்று கத்துகிறேன் நான் இதை நான்காவது முறையாக கத்துகிறேன் அதாவது இப்போது கேட்கும் திறன் குறைபாடு மனைவியிடம் இல்லை அது கணவருடன் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம் எனவே அவர் கூச்சலிடும்போதெல்லாம் அவள் பதிலளித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் அவரால் அவளைக் கேட்க முடியவில்லை ஆனால் அவர் கணவர் மற்றும் அவர் குறைபாடற்றவர் என்ற நிலைப்பாட்டின் காரணமாக அவர் எந்த தவறும் செய்ய முடியாது மேலும் ஒரு மனைவி தான் எப்போதும் தவறைச் செய்வாள் அவரால் தனது சொந்த வரம்புகளைப் பார்க்க முடியவில்லை எனவே அது கணவருக்கு ஒரு கண் திறப்பாக இருந்தது மேலும் அவரது ஆளுமை அவரது நிலைப்பாடு தான் அவருக்கு பிரச்சினையைத் தருகிறது என்பதை அவர் உணர்ந்தார் அவரது மனைவி அல்ல எனவே உங்களை எப்போதும் மற்றொரு நபரின் பக்கத்தில் வைக்கவும் பின்னர் மற்ற நபருடன் என்ன சிக்கல் இருக்கிறது என்பதை அடையாளம் காண முயற்சிக்கும் முன் உங்களுக்கு சிக்கல் இருக்கிறதா என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கவும் ஒரே மாதிரியான போக்கு மற்றும் ஸ்டீரியோடைப்களுக்குச் செல்வது போன்ற பிற காரணங்கள் உள்ளன ஸ்டீரியோடைப்கள் என்பது யாரோ ஒரு கட்டத்தில் ஏதோ தவறு செய்ததால் நாம் உருவாக்கும் படங்களின் ஒரு வகையான முடிவுகளாகும் அந்த வகையான நபர் எப்போதும் அதையே செய்வார் என்று நாம் எப்போதும் நினைப்போம் எனவே ஒரு ஊழியர் பணத்தைத் திருடினார் நீங்கள் அவரைப் பிடித்தீர்கள் எல்லா ஊழியர்களும் இப்படிப்பட்டவர்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அவர்கள் எப்போதும் பணத்தைத் திருடுவார்கள் எனவே இன்னும் பத்து நேர்மையான மற்றும் நல்ல நபர்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு ஒரே மாதிரியான தோற்றத்தை உருவாக்குகிறீர்கள் பின்னர் நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள் அது பல்வேறு வகை தேசியத்தின் கீழ் நிகழ்கிறது எனவே இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள் சீனர்கள் அமெரிக்கர்கள் எனவே வெவ்வேறு அவர்கள் மதம் சார்ந்து சார்ந்து வித்தியாசமாக நடந்துகொள்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள் யூதர்கள் பார்சி இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் இனம் நிறம் கருப்பு அல்லது நீக்ரோ வெள்ளை ஐரோப்பியர்கள் பின்னர் பழுப்பு நிறத்தில் இந்தியர்கள் பின்னர் தெற்காசியர்கள் மஞ்சள் நிறத்தில் உள்ளனர் வேலையைப் பொறுத்தவரை நம்மிடம் ஸ்டீரியோடைப்கள் உள்ளன பேராசிரியர் தொழிலதிபர் கடத்தல்காரர் ரிக்ஷா இழுப்பவர் துப்புரவாளர் பிச்சைக்காரன் உணவைப் பொறுத்தவரை மீண்டும் நம்மிடம் ஸ்டீரியோடைப்கள் உள்ளன சைவ மக்கள் இது போன்றவர்கள் சைவ உணவு உண்பவர்கள் அல்லாதவர்களுக்கு இது போன்ற சில குணங்கள் உள்ளன கல்வியைப் பொறுத்தவரை நீங்கள் ஐ யைச் சேர்ந்தவர் என்றால் சில வகையான பிராண்ட் எலிட்டிசம் தரம் நீங்கள் ஒரு அரசு கல்லூரி மாணவராக இருந்தால் நீங்கள் ஒருபோதும் வகுப்புகளுக்குச் செல்லவில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் எப்போதும் ஒரு சோம்பேறி நேர்மையற்ற மாணவர் மற்றும் பல க்குள் நீங்கள் ஒரு பத்து பாயின்டராக இருந்தால் ஓ நீங்கள் உண்மையிலேயே கடினமாக உழைப்பவர் நீங்கள் உண்மையிலேயே புத்திசாலி நீங்கள் ஒரு மேதை நீங்கள் ஐந்து பாயின்டராக இருந்தால் எனவே நீங்கள் ஒரு சராசரி பையன் பயனற்ற சக என்று சொல்கிறீர்கள் இப்போது மக்களைப் பார்க்கும் இந்த ஒரே மாதிரியான வழியைச் செய்வதன் மூலம் நாம் அவர்களை தனித்துவத்தை மறுக்கிறோம் நாம் அவர்களை வெவ்வேறு நபர்களாக பார்க்கவில்லை அவர்களுக்கு தனித்துவத்தை கொடுக்கவில்லை இந்த தனிநபர்கள் வெளிப்படுத்தும் குறியீடுகளின் கட்டமைப்பிற்குள் நாம் விளக்குகிறோம் இது உண்மையில் தவறானது ஆளுமையுடன் தொடர்புடைய இந்த இரண்டு விஷயங்களைத் தவிர பாகுபாட்டின் சக்தியை மழுங்கடிக்கும் சிந்தனையின் இந்த கடினத்தன்மை ஒன்று எனவே நீங்கள் அவர்களைக் கண்டிருக்கலாம் அவர்கள் புதிய தகவல்களிலிருந்து கற்றுக்கொள்ளவோ அல்லது எந்தவொரு முரண்பாடான பார்வையையும் ஏற்றுக்கொள்ளவோ இல்லை அவர்கள் தங்கள் சிந்தனையில் மிகவும் கண்டிப்பானவர்கள் மேலும் சிலரை நீங்கள் அனைத்தும் அறிந்தவர்கள் என்று அழைக்கலாம் ஓ இது நான் படித்த ஒரு புதிய கட்டுரை என்று அவர்களிடம் சொல்லுங்கள் அவர்கள் சொல்வார்கள் நான் இதைப் படித்தேன் இது எனக்குத் தெரியும் ஏய் இது இன்று வெளியிடப்பட்டது ஆம் ஆனால் நான் கேள்விப்பட்டேன் நான் இதை எங்கோ படித்துள்ளேன் தங்களுக்கு புதிதாக எதுவும் தெரியாது என்று அவர்கள் ஒருபோதும் உங்களை நம்ப வைப்பதில்லை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் எதையும் அவர்கள் சொல்வார்கள் எனக்குத் தெரியும் எனக்குத் தெரியும் அனைவரும் எப்போதும் அனைவரும் யாரும் இல்லை ஒருபோதும் யாரும் இல்லை போன்ற சொற்களைப் பயன்படுத்தும்போது இவர்களை எளிதில் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் நீங்கள் இந்த சொற்களை பயன்படுத்தும் போது உண்மையில் அவைகள் தகவல்தொடர்புகளில் உங்கள் சொந்த ஆளுமைக்கு தடைகளாக செயல்படுகின்றன இந்த தடைகளை சமாளிப்பதற்கான சில விரைவான உத்திகளைப் பார்ப்போம் மிக முக்கியமான விஷயம் பச்சாதாபத்தை வளர்ப்பதாகும் அதாவது ஒருவரின் சூழ்நிலையை அடையாளம் காணும் விருப்பத்துடன் மற்றவர்களின் சூழ்நிலையில் உங்களை நீங்கள் வைக்க வேண்டும் இப்போது அன்று மாலை ஒரு திரைப்படம் அல்லது விருந்துக்கு மனைவியை கணவர் அழைத்துச் செல்ல வேண்டும் மனைவி ஆடை அணிந்து தயாராக இருக்கிறார் அவள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறாள் கடந்த மூன்று மணி நேரமாக அவள் தன்னைத் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறாள் கணவர் மிகவும் தாமதமாக வருகிறார் பின்னர் அவர் கதவைத் திறக்கும் தருணத்தில் அவள் அவரைக் கூச்சலிடுகிறாள் அவர் மீது பொருட்களை வீசுகிறாள் கணவர் ஒரு விபத்தை சந்தித்தார் என்ற உண்மையை அறியாமல் அவள் தனது கோபத்தை வெளிப்படுத்துகிறாள் பின்னர் அதிர்ஷ்டவசமாக அவர் காப்பாற்றப்பட்டார் அவருக்கு சில முதலுதவி வழங்கப்பட்டது பின்னர் ஏதோ ஒரு தற்செயலில் அவர் தப்பித்ததால் அவர் வீட்டிற்குச் சென்றது ஒரு அதிசயம் இப்போது அவருக்கு வழங்கப்பட்ட சில முதலுதவி கூட அவள் பார்க்கவில்லை கோபம் உண்மையில் அவள் கண்களை முற்றிலுமாக மூடியது இப்போது அது ஒருவரின் சூழ்நிலையை அங்கீகரிப்பதற்கான விருப்பம் எனவே ஒருவர் மீது கோபப்படுவதற்கு முன்பு அவர் அல்லது அவள் என்னை வெளியே அழைத்துச் செல்வது முக்கியம் என்பதை அந்த நபர் நன்கு அறிந்திருந்தாலும் அந்த நபர் உண்மையில் ஏன் தாமதமாக வந்திருக்கலாம் என்பதை உணர வேண்டும் எனவே தப்பெண்ணம் இல்லாமல் அவரது பார்வையை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பளிக்காமல் இருக்க வேண்டும் மேலும் ஒருவர் முரண்பாடான எண்ணங்களையும் யோசனைகளையும் பெற திறந்த மனதுடன் இருக்க வேண்டும் ஒருவர் ஒருவர் சிந்திக்கும் கடினத்தன்மையைக் கொண்டிருக்கக்கூடாது அது இருந்தால் ஒருவர் அதை உணர்வுபூர்வமாக மாற்ற முயற்சிக்க வேண்டும் மற்றும் மனிதனின் உளவியல் பற்றிய புரிதல் மனிதர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் அதுவும் உதவுகிறது மற்றும் கண்ணோட்டத்தில் உள்ள வேறுபாடுகளைப் பற்றிய விழிப்புணர்வு ஒவ்வொரு கண்ணோட்டமும் மதிக்கப்பட வேண்டும் இருப்பினும் இது ஒருவரின் வாய்மொழி மற்றும் சொற்களற்ற நடத்தை பற்றிய பகுப்பாய்வு பற்றிய நமது சொந்தக் கண்ணோட்டங்களிலிருந்து மாறுபடும் எனவே நாம் சொற்களற்ற நடத்தைக்குச் செல்லும்போது நான் அதைப் பற்றி மேலும் பேசுவேன் ஆனால் நீங்கள் மற்ற நபரால் வழங்கப்பட்ட சொற்களற்ற தடயங்களைப் பார்க்க வேண்டும் பின்னர் நான் முன்பு கூறியது போல் நீங்கள் ஆக்ரோஷமாக மாறக்கூடாது யாராவது கோபமாக இருந்தால் பொருத்தமான ஆளுமைப் பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் எனவே பொருத்தமான ஆளுமைப் பண்பு ஒரே மாதிரியான கருத்துக்களை சேர்த்து கணிக்க அனுமதிக்காது பின்னர் மற்றவர்களின் கண்ணோட்டத்தில் விஷயங்களைப் பார்ப்பது நியுவே சுரங்கப்பாதை காரில் அவரது மனதில் நிகழ்ந்த முன்னுதாரண மாற்றத்தைப் பற்றி ஸ்டீபன் கோவியிடமிருந்து நான் உங்களுக்குச் சொன்ன கதையை நினைவில் கொள்ளுங்கள் எனவே மனித உணர்வுகள் குறித்த இந்த முதல் வார தொகுதி 3 விரிவுரை 3 ஐ நினைவில் கொள்ளுங்கள் அங்கு அவர் கூறுகிறார் நீங்கள் புரிந்துகொள்ளப்பட வேண்டும் என்று மற்றவர்கள் விரும்புவதற்கு முன்பு நீங்கள் அவர்களைப் புரிந்துகொள்ள முயற்சிக்க வேண்டும் நீங்கள் புரிந்துகொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புவதற்கு முன்பு புரிந்துகொள்ள முயற்சிக்கவும் இப்போது இறுதி கட்டத்தில் எல்லாவற்றிற்கும் மேலாக பச்சாத்தாபமே மிக முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்கள் அனுதாபம் கொள்ள முடிந்தால் தகவல்தொடர்புகளில் நிறைய சிக்கல்களைத் தீர்க்க முடியும் மற்றும் கலீல் ஜிப்ரானின் மிகவும் பிரபலமான மேற்கோள் அவர் கூறுகிறார் அழாத ஞானத்திலிருந்து என்னை விலக்கி வையுங்கள் அதாவது நீங்கள் சொல்லலாம் நீங்கள் மிகவும் புத்திசாலி மற்றும் புத்திசாலி நபர் ஆனால் நீங்கள் கண்ணீர் வடிக்க முடியாவிட்டால் அவர் கூறுகிறார் சிரிக்காத அந்த வகையான அறிவையோ ஞானத்தையோ நான் விரும்பவில்லை எனவே நீங்கள் ஒரு தத்துவஞானி ஆனால் நீங்கள் எப்போதும் முகத்தை தீவிரமாக வைத்திருக்கிறீர்கள் எனவே நீங்கள் சிரிக்க முடியாவிட்டால் குழந்தைகளின் முன் தலைவணங்காத மகத்துவம் என்று அவர் கூறுகிறார் எனவே நீங்கள் ஒரு சிறந்த நபராக இருக்கலாம் ஆனால் குழந்தைகளின் அப்பாவித்தனத்தை நீங்கள் அங்கீகரிக்க முடியாவிட்டால் பின்னர் நீங்கள் மதிக்க முடியாவிட்டால் அதை ஒரு மகத்துவமாக நான் கருதவில்லை என்று கூறுகிறார் இதன் பொருள் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களிலும் நீங்கள் பச்சாதாபம் கொண்டிருக்க வேண்டும் அது உங்களை ஒரு திறமையான தொடர்பாளராக வளர்க்க உதவும் எனவே நான் இந்த யோசனையுடன் முடிக்கிறேன் அடுத்த விரிவுரையில் தகவல்தொடர்புக்கான கூடுதல் தடைகள் மற்றும் அதை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்து நான் உங்களிடம் திரும்புவேன் இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு நன்றி மற்றும் ஒரு நல்ல நாள் அமையட்டும்